வோல்டேஜ் ஸ்கேலிங்குக்கு பதிலாக ரெஃபரன்ஸ் செல் முறையைப் பற்றி இப்போது விவாதிப்போம் இப்போது கரண்ட் ஸ்கேலிங் பற்றி பார்ப்போம் இங்கு போட்டோ வோல்டாயிக் மாடுல் சிஸ்டம் பயன்படுத்துவோம் இது PVசெல் ஆகும் இந்த டெர்மினல்க்கு இடையே பஃப்பர் கெப்பாசிட்டென்ஸ் உள்ளது மற்றும் DC DC கன்வெர்ட்டர் PV மாடுல் மற்றும் லோடு R0 க்கு இடையில் இன்டர்பேஸ் ஆக செயல்படுகிறது DC DC கன்வெர்ட்டர் கன்ட்ரோல் இன்புட் d ஐ கொண்டுள்ளது இப்போது இந்த PV அமைப்புக்கான IV பண்புகளை வரைவோம் இப்போது இங்கே IV பண்பு உள்ளது இது IV பண்பு மற்றும் இது PV பண்பு இப்போது நான் ஒரு கோட்டை வரைகிறேன் எனவே எனக்கு பீக் பவர் பாயிண்ட் உள்ளது பின்னர் இந்த கோடானது IV வளைவில் வெட்டும் புள்ளி ஆப்பரேட்டிங் பாயின்ட் ஆகும் இப்போது இன்சுலேஷன்insulation மாறுபடும் என வைத்துக்கொள்வோம் எனவே வேறுபட்ட இன்சுலேஷனுக்காக மாற்றப்பட்ட தன்மை எங்களிடம் உள்ளது எனவே Isc புள்ளி நேர்கோட்டுடன் மாறுபடும் அதேசமயம் Voc புள்ளி லாகிருதம் அடிப்படையில் மாறுபடும் மேலும் இந்த இன்சுலேஷனுக்காக பவர் வளைவை நான் இதைப் போன்ற புள்ளிகளைக் கொண்டு வரைவேன் உங்களிடம் இங்கு எங்கேயோ மேக்ஸிமம் பவர்பாயின்ட் உள்ளது பின்னர் நீங்கள் அதை எடுத்து ஹரிசாண்டல் ஆக வரையும்போது உங்களிடம் Im Imn மற்றும் ISC ISCn இந்த இன்சுலேஷனுக்கான மேக்ஸிமம் பவர்பாயிண்ட் உடன் லோடு லைன் இதுபோன்று கடந்து செல்லும் இது நியூ 1RT அல்லது RTn ஆக இருக்கும் எனவே இது புதிய இன்சுலேஷனுக்காக எனவே எந்தஇன்சுலேஷனுக்கும் இந்த வகை வளைவுகள் இருக்கும் நான் உங்களிடம் கொண்டு வர விரும்புவது இதுதான் கொடுக்கப்பட்ட இன்சுலேஷனுக்கான ஒரு குறிப்பிட்ட தொகுப்பின் Imn மற்றும் ISC மற்றொரு குறிப்பிட்ட தொகுப்பின் Im மற்றும் ISC க்கு இடையிலான உறவு எனவே பின்வரும் அனுமானத்தைப் பயன்படுத்துவோம் உண்மையில் இந்த அனுமானம் நாம் செய்த வோல்டேஜ் அனுமானத்தை விட மிகவும் வலிமையானது Im ஐ Isc ஆல் வகுப்பது புது Im ஐ Isc ஆல் அல்லது வேறு எந்த Imn மற்றும் Isc ஜோடியால் வகுப்பதற்கு சமமாகும் இது ஒரு நிலையான மதிப்பு k க்கு சமம் ஆகும் மற்றும் அது தோராயமாக 0 9 க்கு சமம் ஆகும் நீங்கள் அதன் டேட்டா சீட்டில் இருந்து ஒரு PV பேனலைத் தேர்ந்தெடுத்தவுடன் நீங்கள் இந்த மாறிலியின் மதிப்பு என்னவென்று அறியலாம் இப்போதைக்கு இது சுமார் 0 9 ஆக உள்ளது என்று சொல்லலாம் மேலும் ImIsc விகிதம் VmVoc விகிதத்தை விட மிகவும் நிலையானது என்பதை நீங்கள் காண்பீர்கள் எனவே கரண்ட் ஸ்கேலிங் முறை மிகவும் துல்லியமான முறையாக இருக்கலாம் இப்போது வோல்ட்டேஜ் ஸ்கேலிங் முறையைப் போலவே இந்த PV அமைப்பிற்காக டியூட்டி சைக்கிள் எவ்வாறு உருவாக்கப்படுகிறது என்பதை பார்க்கலாம் என்னிடம் ஒரு ரெபெரென்ஸ் மற்றும் ஒரு ஃபீட்பேக் உள்ளது ரெபெரென்ஸ் மற்றும் ஃபீட்பேக் என்ன என்பதை நாம் தீர்மானிப்போம் பிழை கண்ட்ரோலருக்கு செல்கிறது PI கண்ட்ரோலர் இன் அவுட்புட்டை ட்ரையாங்கிள் கேரியர் அவுட்புட்டோடு ஒப்பிடப்பட்டு PWM ஆக கிடைக்கும் இந்த PWM ஆனது டியூட்டி சைக்கிளுக்கு இன்புட்டாக இணைக்கப்பட்டுள்ளது இது குறிப்பிட்ட அமைப்பிற்கான Rtயை மாற்றியமைக்கும் இப்போது நாம் ரெஃபரன்ஸ் ஆக எதை கொடுக்க விரும்புகிறோம் ஃபீட்பேக் சிக்னலாக எதை கொடுக்க விரும்புகிறோம் ImIsc என்பது ஒரு நிலையான K க்கு சமம் அல்லது Im என்பது K ஆல் Isc ஐ பெருக்குவதற்கு சமம் என்று நாம் விவாதித்த விதியைக் கவனியுங்கள் Isc என்பது கொடுக்கப்பட்ட இன்சுலேஷன் இல் பேனலுக்கான ஷார்ட் சர்க்யூட் கரண்ட் ஆகும் இப்போது நோக்கம் என்ன நாம் என்ன செய்ய விரும்புகிறோம் பேனல் வழியாக பாயும் கரண்டை Im மதிப்புக்கு அமைக்க வேண்டும் என்பதை நாம் காண விரும்புகிறோம் பேனலில் இருந்து பாயும் கரண்ட் அந்த இன்சுலேஷனுக்கான Im மதிப்புடன் ஒத்திருக்க வேண்டும் அத்தகைய சந்தர்ப்பத்தில் Im மதிப்பு பாய்கிறது என்றால் ஆப்பரேட்டிங் பாயிண்ட் எங்காவது அல்லது பீக்பவர்பாயின்ட்டுக்கு மிக அருகில் இருக்கும் பின்னர் PVக்கு தானாக வழங்கப்படும் லோடு லைன் மேக்ஸிமம் பவர்பாயின்ட் உடன் தொடர்புடைய லோடு லைன் ஆகும ஆகையால் மேக்ஸிமம் பவர் பாயிண்ட் டிராக்கிங்கை அடைவதற்கு டெர்மினல் கரண்ட் iT MPPT க்கான மதிப்பில் Im ஆக மாற வேண்டும் என்று நாம் கூறலாம் எனவே இந்த இரண்டு வேரியபிள்களைப் பயன்படுத்தி PV பேனலின் வழியாக பாயும் கரண்டை ஃபீட்பேக்காக நான் கொடுக்க வேண்டியது என்று நீங்கள் கூறலாம் எனவே நான் ஃபீட்பேக்காக iT இருக்க விரும்புகிறேன் என்றும் ஒரு ரெஃபரன்ஸ் ஆக Im வேண்டும் என நான் விரும்புகிறேன் லாஜிக் என்னவென்றால்Im என்பது ரெஃபரன்ஸ் iT என்பது ஃபீட்பேக் மதிப்பாகும் இது ஒருவேளை ரெஃபரன்ஸ் மதிப்புக்கு முயற்சிக்கவும் மற்றும் பின்பற்றவும் மற்றும் சந்திக்கவும் நேரிடும் வேறு ஏதேனும் வித்தியாசம் இருந்தால் பிழை இருக்கும் PI கண்ட்ரோலர் இந்த கேரியரை மாற்றியமைத்து குறிப்பிட்ட டியூட்டி சைக்கிளைக் கொண்டு ஒரு PWM ஐ உருவாக்கும் இது இங்கே பிழை பூஜ்ஜியத்திற்கு செல்லும் வகையில் RT ஐ மாற்றியமைக்கும் அத்தகைய நிபந்தனையின் கீழ் iT Im உடன் பொருந்தும் அதாவது PV பேனலில் இருந்து இங்கு பாயும் iT Im மதிப்புக்கு ஒத்திருக்கும்அல்லது கரண்ட் பீக் பவர்பாயின்ட்டுக்கு ஒத்திருக்கும் அதாவது பேனல் லோடுக்கு பீக்பவர்பாயின்ட் ஐ வழங்குகிறது என்பதைக் குறிக்கிறது இப்போது நீங்கள் Im ஐ எவ்வாறு பெறுவீர்கள் எனவே முதலில் நீங்கள் கரண்ட் iT ஐ அளவிட வேண்டும் ஏனென்றால் இந்த கரண்ட் iT ஃபீட்பேக்காக இருக்க வேண்டும் மற்றும் இங்கே கொடுக்கப்பட வேண்டும் iT யை எவ்வாறு அளவிடுவது iT ஐ அளவிட முடியும் எந்த கரன்ட்ஐயும் இங்கே ஒரு ஷன்ட் ரெஜிஸ்டர் ஐ வைப்பதன் மூலமும் அதன் வழியாக பாயும் கரண்ட்டிர்க்கு இது நேர் விகிதமாக இருக்கும் வோல்டேஜ் ஐ எடுத்துக்கொள்வதன் மூலமும் ஃபீட்பேக்காக அதைப் பயன்படுத்துவதன் மூலமும் அளவிட முடியும் அல்லது ஒருவர் ஹால் சென்சார் பயன்படுத்தி கரண்டை உணர்வதன் மூலமும் மேலும் DC கரண்ட் ஒயர் வழியாக பாய்ந்து மற்றும் பீட் பேக்காக கொடுத்தும் இதை அளவிடலாம் இப்போது Im ஐ எவ்வாறு உருவாக்குவது எனவே இந்த உறவைப் பயன்படுத்தி ISC ஷார்ட் சர்க்யூட் கரண்ட் இன் அறிவிலிருந்து பெறலாம் எனவே K மற்றும் ISC இன் பெருக்கல் பலன் Im ஆக இருக்கும் ISC என்றால் என்ன என்று உங்களுக்குத் தெரிந்தால் இப்போது இந்த அமைப்பு செயல்படும் ISC என்பது குறுகிய சுற்று மின்னோட்டமாகும் இது இன்சுலேஷனைப் பொறுத்து மாறுபடும் எனவே இந்த பேனலின் ஷார்ட் சர்க்யூட்டை எவ்வாறு பெறுவது இந்த பேனலை என்னால் நேரடியாக ஷார்ட் சர்க்யூட் செய்ய முடியாது ஏனென்றால் அந்த விஷயத்தில் லோடுக்கு எந்த பவர் டிரான்ஸ்பரும் நடக்காது எனவே நாம் ஒரு ரெஃபரன்ஸ் செல்லை வைத்திருக்க வேண்டும் நான் மற்றும் ஒரு சிறிய செல்லை பவர் வழங்கும் PV வரிசை அல்லது PV தொகுதிக்கு அருகில் வைக்கிறேன் இது ரெஃபரன்ஸ் செல் ஆகும் இப்போது இந்த ரெஃபரன்ஸ் செல் எந்த பவரையும் வழங்கப்போவதில்லை இது ஒரு சிறிய செல்லாக இருக்கும் இப்போது இந்த செல்லை நான் ஒரு ஷார்ட் சர்க்யூட் ஆக செய்ய போகிறேன் நீங்கள் இந்த ஷார்ட் சர்க்யூட் ரெஃபரன்ஸ் செல்லை பயன்படுத்தி ISC யைப் பெறலாம் ஹால் சென்சார் அல்லது இதுபோன்ற ஒத்த முறை மூலம் கரண்டை நீங்கள் உணர்ந்து அதை ISC உடன் இணைக்கிறீர்கள் மேலும் இந்த இரண்டு செல்களும் ஒரே உற்பத்தி மற்றும் ஒத்த டேட்டா ஷீட் குறிப்பில் இருந்தால் இந்த ISC பிரதான PV வரிசையின் ஷார்ட் சர்க்யூட் கரண்டை குறிக்கும் இப்போது இந்த ISC அளவிடப்பட்டு Im ஆக மாறி இந்த கண்ட்ரோல் சர்க்யூட் க்கு ஒரு ரெஃபரன்ஸ் ஐ கொடுக்கும் மற்றும் iT இறுதியில் Im உடன் பொருத்த முயற்சிக்கும் இப்போது இது வோல்டேஜ் ஸ்கேலிங் உடன் ஒப்பிடும்போது உங்களுக்கு மிகச் சிறந்த செயல்திறனைக் கொடுக்க வேண்டும் ஏனெனில் இந்த உறவு மிகவும் துல்லியமானது vmஐ voc ஆல் வகுக்க கிடைக்கும் கான்ஸ்டன்டை விட K மற்றும் ISC ஆல் பெருக்க கிடைக்கும் Im ஆனது மிகத் துல்லியமாக இருக்கும் எனவே மேக்ஸிமம் பவர் பாயிண்ட் டிராக்கிங்கைப் பெறுவதற்கான இந்த முறை கரண்ட் ஸ்கேலிங் முறை ரெஃபரன்ஸ் செல் வித் கரண்ட் ஸ்கேல் முறை என அழைக்கப்படுகிறது